செல் கல்ச்சர் விரிவுரை தொடருக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் 8 வது வாரத்தில் இருக்கிறோம் இது இந்த விரிவுரை தொடருக்கு இறுதி வாரமாகும் எனவே இந்த வாரம் இந்த விரிவுரையில் 20 முதல் 21 நிமிடங்கள் வரை பல சிறிய தொகுதிகள் இருக்கும் இந்த வாரத்தில் திட்டமிடப்பட்ட இந்த 5 வகுப்புகளைத் தவிர சில கூடுதல் தொகுதிகள் இருக்கும் இது தற்போதையதைப் புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவும் அல்லது தற்போது உலகெங்கிலும் பின்பற்றப்பட்ட அல்லது குறைந்த பட்சம் வளர்ந்து வரும் மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவும் இது அடுத்த 20 முதல் 25 ஆண்டுகளில் செல் கல்ச்சர் தொழில்நுட்பத்தின் முகத்தை நிச்சயமாக மாற்றும் உங்கள் தலைமுறை அனைவரும் அதற்காக கட்டமைக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த தொழில்நுட்பங்கள் மிகவும் எளிது எனவே இன்று முதல் லெக்ச்சரில் கடைசி வகுப்பில் பார்த்ததை தொடர்வோம் எனவே கடைசி வகுப்பில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நாங்கள் வெவ்வேறு வகையான தசை செல்களை வளர்ப்பது பற்றி பேசினோம் எலும்பு தசை இதய தசையைப் பற்றி பேசினோம் மேலும் ஸ்லைடிங் பிலமென்ட் தியரி எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் தசை எவ்வாறு சுருங்குகிறது மற்றும் எல்லாவற்றையும் பற்றி பேசினோம் ஆனால் இந்த திசுக்களில் பெரும்பாலானவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நியூரான்களின் எலும்பு தசை இதய தசை ஸ்மூத் மசில் சில எண்டோகிரைன் செல்கள் ஆகியவை எலக்ட்ரிகல் ஆக்ட்டிவிட்டி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் மெக்கானிக்கல் ஆக்ட்டிவிட்டியையும் கொண்டிருக்கிறது குறிப்பாக கார்டியாக் மயோசைட்டுகள் எலும்பு தசை மற்றும் எலும்புக்கூடு தசையின் வளர்ச்சியைப் பற்றி நான் உங்களுக்குச் சொன்னேன் அங்கு அவை சிறிய மயோட்யூப்களை உருவாக்குகின்றன மற்றும் மயோட்டூப்கள் மயோஃபைபர்களாக மாறுகின்றன மயோஃபைபர்கள் பல மயோஃபைபர்கள் ஒன்றிணைந்து ஒரு தசையாக மாறுவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே அவை மெக்கானிக்கல் ஆக்ட்டிவிட்டியான கான்ட்ராக்ட்டில் ஆக்ட்டிவிட்டி ஒரு சக்தியை உருவாக்கும் என்பதைக் காண்பிக்கும் எனவே சக்தியின் அடிப்படையில் ஒருவர் எந்த வகையான தசை என்பதை கண்டுபிடிக்க முடியும் வேறுவிதமாகக் கூறினால் அதன் மூலக்கூறு அளவில் நாம் பார்க்கலாம் நாங்கள் தசையைப் பற்றி விவாதிக்கும்போது தசைகள் 2 முக்கிய கட்டமைப்பு புரதங்களான மயோசின் மற்றும் ஆக்டின் அல்லது ஆக்டின் மற்றும் மயோசின் ஆகியவற்றால் ஆனவை என்று நான் சொன்னேன் எனவே ஸ்லைடிங் பிலமென்ட் இயக்கத்தின் போது ஆக்டின் மற்றும் மயோசின் சங்கிலிகள் ஒன்றோடொன்று சறுக்குகின்றன எந்தவொரு பாடப்புத்தகத்திலும் நீங்கள் பார்க்க முடியும் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் அது எவ்வாறு இயங்குகிறது என்பதை நீங்கள் கூகிளுக்குச் சென்று ஸ்லைடிங் பிலமென்ட் கோட்பாட்டைக் கூறினால் கண்டுபிடிக்க முடியும் எனவே ஆக்டின் மற்றும் மயோசின் ஒன்றுக்கொன்று இந்த ஸ்லைடிங் இயக்கம் தசையின் ஒரு வகைசெயல்பாடாகும் அதற்கு என்ன பொருள் மயோசினுக்கும் ஆக்டினுக்கும் இடையில் மயோசின் ஹெட் வழியாக ஸ்லைடிங் நடைபெறும் வேகம் தசை வகையின் செயல்பாடாகும் அல்லது வேறுவிதமாகக் கூறினால் அது எந்த வேகத்தில் சுருங்கப் போகிறது என்பதை ஸ்லைடிங் வேகம் தீர்மானிக்கிறது எனவே நாம் சுருக்கத்தைப் பற்றி பேசும்போது இந்த இயக்கத்தின் வேகத்தைப் பற்றி அந்த முழு செயல்முறையிலும் தசையால் உருவாகும் சக்தியைப் பற்றி நாம் பேசுகிறோம் எனவே உரையிலிருந்து அதை முறைப்படுத்துகிறேன் நாங்கள் 8 வது வாரத்தின் விரிவுரையில் இருக்கிறோம் மற்றும் விரிவுரை 1 w 8 என்பதே சரி எனவே இன்று நாம் செய்ய முயற்சிப்பது தசையால் உருவாகும் சக்தியை அளவிடுவது அது எலும்பு தசையாக இருக்கலாம் இது இதய தசை ஸ்கெலிடல் கார்டியாக் ஸ்மூத் தசையாக இருக்கலாம் ஒரு இன் விட்ரோ செல் கல்ச்சர் அமைப்பில் தசையால் உருவாகும் சக்தியை அளவிடுதல் என்பது தான் நாம் விவாதிக்கப் போகும் தலைப்பு இது போன்ற ஒரு எலும்பு தசை இது போன்ற எலும்பு தசை அல்லது இந்த இதய மயோசைட்டுகள் அல்லது இதய திசு மயோசைட்டுகள் அல்லது இதய திசு போன்ற ஒரு இதய மயோசைட் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் அவை ஆக்டின் மற்றும் மயோசின் இழைகளால் ஆனவை இந்த ஆக்டின் மற்றும் மயோசின் இழைகள் ஒன்றோடொன்று ஸ்லைடிங் ஆகும் ஆக்டின் மற்றும் மயோசின் மற்றும் மயோசின் ஹெட் இல் உள்ள மயோசின் உள்ளன அவை இதுபோன்று இணைக்கப்பட்டுள்ளன என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இதேபோல் இங்கே உங்களுக்கு ஆக்டின் மற்றும் மயோசின் உள்ளது எனவே இப்போது இந்த ஆக்டின் மற்றும் மயோசின் அடிப்படையில் ஆக்டின் மற்றும் மயோசின் இழைகளுக்கு இடையில் ஒரு ஸ்லைடிங் இயக்கம் இருப்பது உங்களுக்கு தெரியும் ஆக்டின் மற்றும் மயோசின் இழைகளுக்கு இடையிலான இந்த ஸ்லைடிங் இயக்கம் சுருக்கத்தைப் பற்றி பேசுவதற்கு வழிவகுக்கிறது ஆனால் இந்த சுருக்கத்திற்கு ஒரு சக்தி உள்ளது இந்த சக்தி இருதய திசுக்களுக்கு இந்த சக்தி வேறுபட்டது இந்த எலும்பு தசைக்கு இந்த சக்தி வேறுபட்டது எனவே இதை நான் fcm என இதய தசைக்கும் fskm எலும்பு தசைக்கும் ஆகும் இப்போது எங்கள் சவால் கேள்வி என்பது இந்த 2 சக்திகளையும் இன் விட்ரோ செல் கல்ச்சர் முறையில் எவ்வாறு அளவிட வேண்டும் எனவே இப்போது இதைச் சேமித்த பிறகு நாம் ஏன் செய்கிறோம் நாம் ஏதாவது செய்ய முயற்சிக்கும் போதெல்லாம் நாம் ஏன் செய்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே உதாரணமாக ஒருவர் தசைநார் டிஸ்டிராஃபிக்கு மருந்துகள் அல்லது மயோட்யூப்களின் பினோடைப்களை ஸ்கிரீன் செய்யவும் அல்லது எந்த வகையான தசை தொடர்பான கோளாறுகள் அல்லது பிற தசைக் கோளாறுகள் ஸ்கிரீன் செய்யவும் ஒரு தேவை படுகிறது எனவே இப்போது எங்களிடம் செல் கல்ச்சர் டூல்கள் உள்ளன அவை செல்கள் வளர்ந்து வருகின்றனவா இல்லையா அவை எவ்வாறு வளர்கின்றன என்பதை உங்களுக்குச் சொல்லும் இதற்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான டூல்கள் தேவை எனவே நீங்கள் சக்தியை அளவிட எவ்வாறு செய்ய முடியும் எனவே உதாரணமாக சொல்லுங்கள் உங்களிடம் இந்த வித்தியாசமான தசைநார் டிஸ்டிராபி எலிகள் வெவ்வேறு மியூட்டன்ட் எலிகள் மரபுபிறழ்ந்த தசைக் கோளாறு வெவ்வேறு எலிகள் உங்களிடம் உள்ளன இப்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் நீங்கள் மயோட்யூப்களை வளர்க்க பயன்படுத்தலாம் எலும்பு தசையின் மிகச்சிறிய அலகு மயோட்யூப்கள் என்று நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியுள்ளேன் இவை மயோட்யூப்கள் மயோட்யூப்கள் ஒரு டிஷில் வளர்க்கின்றன நீங்கள் மருந்துகளை சோதித்து விளைவுகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் அதற்கு உங்களிடம் இந்த கல்ச்சர் உள்ளது எனவே நீங்கள் வெவ்வேறு வகையான மருந்துகளை சேர்த்து வைக்கிறீர்கள் அதன் விளைவான சுருக்கத்தை அளவிடுவது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் அடிப்படையில் என்ன செய்கிறீர்கள் என்றால் சுருக்கத்தின் போது உருவாகும் சக்தியை அளவிடுவதன் மூலம் மேலே உள்ள விளைவுகளை ஒருவர் மதிப்பீடு செய்யலாம் இப்போது உலகளவில் வேறுபட்ட நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இன்று நான் ஒரு தொழில்நுட்பத்தைப் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் தொழில்நுட்பத்தை வளர்ப்பதில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதற்கான பாக்கியத்தை நான் பெற்றுள்ளேன் இது கான்டிலீவர்களின் மைக்ரோ ஃபேப்ரிகேஷன் மற்றும் தசையால் உருவாக்கப்பட்ட சக்தியை அளவிடுவதற்கு கேன்டிலீவர் பயன்படுத்த பட்டது இது மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் அல்லது எம்இஎம்எஸ் அடிப்படையிலான அமைப்புகளின் கீழ் வருகிறது அவை இப்போதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன நீங்கள் அனைவரும் இந்த வார்த்தையைப் பற்றி பயோ எம்இஎம்எஸ் என்று அழைக்கப் படுவதை கேள்விப்பட்டிருக்க வேண்டும் எம் என்பது மைக்ரோவை குறிக்கும் இடத்தில் ஈ என்பது எலக்ட்ரோவை குறிக்கிறது எம் என்பது மெக்கானோ அல்லது மெக்கானிக்கல் எஸ் என்பது சிஸ்டம்ஸ் மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் பயோ இந்த MEMS இல் நீங்கள் ஒரு உயிரியல் கூறுடன் ஒருங்கிணைக்கும்போது அதற்குரிய தொழில்நுட்ப அறிவை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு நுண்ணிய அமைப்பில் எந்தவிதமான மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரோ நிகழ்வுகளையும் அளவிட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது ஏனெனில் உங்கள் அனைத்து உயிரியல்கூறுகளும் மைக்ரான் அளவிலேயே இருக்கும் உங்களிடையே மைக்ரான் பரிமாணத்தைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் அனைத்து உயிரியல்கூறுகளும் 10 மைக்ரான் அல்லது 10 மைக்ரான்களுக்கும் குறைவாக அதாவது 2 மைக்ரான் முதல் 10 மைக்ரான் முதல் 100 முதல் 500 மைக்ரான் வரை இருக்கலாம் எனவே இவை அனைத்தும் மைக்ரோ சிஸ்டங்கள் நீங்கள் மிகச் சிறிய அமைப்பு நானோவைப் பற்றி பேசினால் NEMS க்கு செல்ல வேண்டும் நானோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் அமைப்புகள் நீங்கள் உருவாக்கும் சீரமைப்புகள் மிகச் சிறிய கட்டமைப்புகள் எனவே இந்த சாதனங்களை நீங்கள் எந்த வரம்பில் உருவாக்குகிறீர்கள் என்பதைப் பொறுத்து நீங்கள் ஒரு உயிரியல் கூறுகளை ஒருங்கிணைக்கும் சாதனங்களை உருவாக்கலாம் எனவே வேறுவிதமாகக் கூறினால் அடுத்த தலைமுறை செல் கல்ச்சர் எங்கு செல்கிறது அதையே நாம் விவாதிக்கப் போகிறோம் நான் இங்கு பெரும்பாலும் சமீபத்திய டெக்னாலஜி பற்றியே பேச போகிறேன் மைக்ரோ ஃபேப்ரிகேஷன் லித்தோகிராபி மைக்ரோ சேனல் தொழில்நுட்பம் ஹிப்போகாம்பல் நியூரான் மைக்ரோ சேனல் தொழில்நுட்பம் மற்றும் மேம்பட்ட மின் அமைப்புகள் குறித்து இதைப் பற்றி பேசுவோம் பிளானர் மைக்ரோ எலக்ட்ரோடு வரிசை மற்றும் ஆய்வுகளை பற்றி நாம் இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் பேசுவோம் பீல்ட் எபெக்ட் டிரான்சிஸ்டர்கள் அல்லது செல் கல்ச்சர்ல் எஃப் இ டிஎஸ் பற்றி நான் உங்களுக்கு தருகிறேன் எனவே மைக்ரோ ஃபேப்ரிகேஷனுடன் தொடங்குவோம் உண்மையில் மைக்ரோ ஃபேப்ரிகேஷன் தொழில் நுட்பம் என்றால் என்ன இது மைக்ரோ ஃபேப்ரிகேஷனில் மிகவும் எளிதில் கையாளக்கூடிய வகையில் எவ்வாறு உருவாக்கப்படும் எனவே சில நிமிடங்களுக்கு முன்பு நான் சொன்னேன் நாங்கள் மைக்ரோ கான்டிலீவர் அமைப்புகளைப் பயன்படுத்தினோம் அவை அடிப்படையில் நீர் கான்டிலீவர்கள் கான்டிலீவர்ஸ் அனைத்தும் AFM பற்றி கேள்விப்பட்டிருக்க வேண்டும் கான்டிலீவர்கள் இது போன்ற சில கட்டமைப்புகள் பாலங்கள் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் அதற்கு இடையில் தூண்கள் இல்லை அது ஒரு தொங்கும் பாலம் போன்று இருக்கும் மேலும் அவை கான்டிலீவர் கொள்கையில் வேலை செய்கின்றன என்று கூறுகிறார்கள் பழைய ஹவுரா பாலத்தை பழைய ஹவுரா பாலம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் பாலம் என்பது பவற்றின் உதவியோடு நிற்கும் இவை கான்டிலீவர் கொள்கையின் அடிப்படையில் அமைந்த பாலங்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அனைத்து சக்தி கூறுகளும் இது போன்றது எனவே கான்டிலீவர் அடிப்படையில் உங்கள் புரிதலுக்காக மட்டுமே நான் கொடுத்தேன் கான்டிலீவர் அடிப்படையில் நீங்கள் வரையக்கூடிய மிக நெருக்கமான ஒப்புமை ஒரு நீச்சல் குளத்தில் கற்பனை செய்து பாருங்கள் இந்த டைவிங் போர்டுகளை நீங்கள் சரியாகப் பார்த்திருக்க வேண்டும் டைவிங் போர்டுகள் அங்கே நிற்கின்றன அது இப்படி நகர்கிறது நீச்சல் குளத்தின் டைவிங் போர்டை கற்பனை செய்து பாருங்கள் எனவே இது நீச்சல் குளம் என்றால் நீங்கள் இங்கே வெளியே இருக்கிறீர்கள் எனவே இங்குதான் எனவே நீங்கள் நிற்கும் இடம் இதுதான் எனவே ஒரு நபர் இங்கே நிற்பதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் இந்த நபர் தண்ணீரில் குதித்துள்ளார் இது முன்னும் பின்னுமாக நகர்கிறது எனவே அடிப்படையில் இந்த நபர் நகர்த்தும் சஸ்பெண்டட் பிளாங்க் ஒரு கான்டிலீவர் இப்போது இதை நினைத்துப் பாருங்கள் இந்த கான்டிலீவரின் அளவை மைக்ரான் அளவுக்கு குறைக்கிறேன் ஒருமுறை நான் ஒரு மைக்ரான் மட்டத்திற்கு அளவைக் குறைத்தேன் அதை 200 மைக்ரான் அல்லது நான் 500 மைக்ரான் செய்கிறேன் அல்லது 100 மைக்ரான் செய்கிறேன் நான் எவ்வளவு தூரம் செல்ல விரும்பினேன் என்பதைப் பொறுத்து நான் ஐம்பது வரை செல்ல முடியும் நான் 20 க்கும் செல்லலாம் இது மீண்டும் உங்கள் தேவைகள் மற்றும் தேவைகள் என்ன என்பதைப் பொறுத்தது நான் இந்த வகையான மைக்ரோ கான்டிலீவரை உருவாக்குகிறேன் எனவே இவை சிறிய இயந்திர சாதனங்கள் அல்லது மைக்ரோ கான்டிலீவர் சாதனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது இதுபோன்ற மைக்ரோ கான்டிலீவர் சாதனங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் எனவே இந்த வகையான கட்டமைப்புகளை நீங்கள் எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் என்பது மற்றொரு கேள்வி நீங்கள் அதை செய்ய பல வழிகள் உள்ளன நாங்கள் பின்பற்றிய வழிகளில் ஒன்று எடுத்துக்காட்டாக நாங்கள் சிலிக்கான் அமைப்பை நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறோம் எனவே நான் சிலிக்கான் என்று ஒரு உதாரணத்தை தருகிறேன் பின்னர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இது போன்ற ஒரு மாதிரி உங்களிடம் உள்ளது எனவே இப்போது நீங்கள் முகமூடியை வைத்து லேசர் அல்லது பிற பொறித்தல் நுட்பங்களைப் பயன்படுத்தி அது மேற்பரப்பை எத்சிங் செய்ய தொடங்கியது நீங்கள் தொடர்ந்து மேற்பரப்பை எத்சிங் செய்கிறீர்கள் நீங்கள் மேற்பரப்பை எத்சிங் செய்து கொண்டே இருப்பதால் இப்படி இருக்கும் உங்களிடம் மைக்ரோ கான்டிலீவர் வரிசை இருக்கும் இது நிச்சயமாக குறிப்பிட்ட ஒரு ஆழமான அளவு மேற்பரப்பில் இருந்து எத்சிங் செய்யப்படும் எனவே அதனுடன் தொடர்புடைய ஒரு ஆழமான கூறு உள்ளது அதை இங்கே காணலாம் இது ஆழம் எனவே நீங்கள் எவ்வளவு செய்ய விரும்புகிறீர்கள் என்பதைப் பொறுத்து இந்த எண்களுக்கு இடையில் எதையும் மீண்டும் சொல்வேன் அந்த ஆழம் எப்போதும் மாறுபடும் ஆயிரம் மைக்ரான் இருக்கலாம் o இந்த பின்னணியுடன் நான் அடுத்த வகுப்பில் முடித்து விடுவேன் அதில் சில திசுக்களை ஒருங்கிணைப்போம் மேலும் ஒருங்கிணைந்த சிஸ்டம் எவற்றை வழங்க முடியும் என்பதைப் பார்ப்போம்